வணக்கம் ஒளியியல் தொடர்புகளின் இணையவழி வகுப்பிற்கு வரவேற்கிறோம் ஒளியியல் பெருக்கிகள் பற்றிய கலந்துரையாடலை நாம் தொடருவோம் எர்பியம் ஊக்கம் செய்யப்பட்ட இழையை மிகவும் சிறந்ததாக மாற்றும் இரண்டு அம்சங்களை நாம் பார்ப்போம் எர்பியம் ஊக்கம் செய்யப்பட்ட இழை ஆனது ஒரு சிறந்த பெருக்கியாக இருக்கும் என்று நீங்கள் உண்மையில் எதிர்பார்க்கிறீர்கள் முதல் விஷயம் என்னவென்றால் நீங்கள் எர்பியம் ஊக்கம் செய்யப்பட்ட இழை பெருக்கியின் ஆதாயத்தைப் பார்த்தால் அதாவது நீங்கள் ஒரு எர்பியம் ஊக்கம் செய்யப்பட்ட இழை பெருக்கியைப் பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் உண்மையில் மிகவும் தட்டையான ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம் எனவே அதன் இயக்க அலைநீளத்திற்கு மேல் அது ஒரு தட்டையான ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம் இந்த தட்டையான ஆதாயம் ஏன் முக்கியமானது நீங்கள் உள்ளீட்டு சமிக்ஞையுடன் வருகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் உண்மையில் இரண்டு அலைநீளங்களிள் ஒரு அலைநீளம் λ1 எனவும் மற்றும் மற்றொரு அலைநீளம் λ2 எனவும் ஆனால் λ1 இன் சக்தி P1 எனவும் λ2 இன் சக்தி P2 ஆகவும் இருக்கிறது மற்றும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் P2 P1 ஐ விட அதிகமாக உள்ளது என்று நாம் கருதினோம் நிச்சயமாக இந்த தகவல் இரண்டு அலைநீளங்களில் அமர்ந்திருக்கிறது இவைதான் வரும் இரண்டு கேரியர்கள் ஆகும் உங்களிடம் உங்களிடம் ஒரு தட்டையான ஆதாயம் எர்பியம் டோப் செய்யப்பட்ட இழை இருந்தால் வெளியீடு சரியாக அலைநீளம் λ1 க்கு GP1 ஆக இருக்கும் பின்னர் அலைநீளம் λ2 க்கு GP2 இருக்கும் இருப்பினும் எர்பியம் டோப் செய்யப்பட்ட இழை பெருக்கி ஆதாயம் ஆனது உண்மையில் அதன் அலைநீளத்தைப் பொறுத்தது என்பதால் நீங்கள் P1 க்குப் பெறப் போகும் ஆதாயம் ஆனது அலைநீளம் λ2 க்கு நீங்கள் பெறவிருக்கும் ஆதாயத்தை விட வித்தியாசமாக இருக்கும் இந்த ஆதாயம் ஆனது இந்த குறிப்பிட்ட ஆதாயத்தை விட மிகப் பெரியதாக இருந்தால் அது நிகழக்கூடும் பின்னர் எர்பியம் டோப் செய்யப்பட்ட இழை பெருக்கியின் அனைத்து ஆதாயம்களையும் இந்த நபர் எடுத்துக்கொள்வார் பின்னர் பிற அலைநீளம்களுக்கு கிடைக்கும் ஆதாயம் மிகச் சிறியதாக இருக்கும் குறைக்கடத்தி ஒளியியல் பெருக்கியில்யில் இது மிகவும் அதிகமாக கூறப்படும் பிரச்சினை இது குறைக்கடத்தி ஒளியியல் பெருக்கியில்யில் ஒரு குறிப்பிட்ட சமிக்ஞையை இழக்க இந்த பிரச்சினை வழிவகுக்கிறது ஒரு ஆதாயம்க்கு பதிலாக உங்கள் உண்மையான சமிக்ஞை ஆனது வெறுமனே மறைந்து போகக்கூடும் ஏனெனில் சமிக்ஞை ஒன்று முழு ஆதாயம்யும் ஆக்கிரமிக்கிறது எர்பியம் டோப் செய்யப்பட்ட ஆதாயம் பெருக்கியில் அந்த சிக்கல் அவ்வளவு கடுமையானதல்ல ஆனால் இது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிக்கலுக்கு வழிவகுக்கிறது மற்றும் வெவ்வேறு அலைநீளங்களில் இருக்கும் சமிக்ஞைகள் வெவ்வேறு ஆதாயங்களை அனுபவிக்கின்றன என்ற பொருளில் சிக்கல் உள்ளது எனவே வரும் அனைத்து அலைநீளங்களும் ஒரே ஆதாயத்துடன் பெருக்கப்படும் என்று நீங்கள் உண்மையில் கருத முடியாது சமமான சக்திகளை கொண்ட இரண்டு வெவ்வேறு அலைநீளங்களும் நீங்கள் உண்மையில் வரும்போது நிலைமை கொஞ்சம் மோசமாகிறது அதாவது நீங்கள் λ1 உடன் ஒரு குறிப்பிட்ட சக்தியிலும் P1 அதே போல் λ2 உடன் ஒரு குறிப்பிட்ட சக்தியிலும் P2 வருகிறீர்கள் என்றால் இவ்வாறு ஏற்படுகிறது எர்பியம் டோப் செய்யப்பட்ட இழையின் செயலுக்குப் பிறகு உங்களிடம் வேறு சில கூறுகளும் உள்ளன ஆனால் நீங்கள் பெறப் போகும் வெளியீட்டு சமிக்ஞை G1P க்கு λ1 ஆகவும் பின்னர் G2P க்கு λ2 ஆகவும் இருக்கும் எனவே உள்ளீடு பக்கத்தில் λ1 மற்றும் λ2 இரண்டும் சம சக்திகளைக் கொண்டிருந்தாலும் வெளியீட்டு சக்தி உண்மையில் சமமாக இல்லை என்பதைக் கவனியுங்கள் எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தட்டையான ஆதாயத்தை விரும்புகிறீர்கள் என்றால் இந்த பெரிய மாற்றங்கள் அல்லது அலைநீள சக்திகளில் ஏற்ற இறக்கங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் துரதிர்ஷ்டவசமாக எர்பியம் டோப் செய்யப்பட்ட இழை ஒரு தட்டையான ஆதாயத்தை வழங்குவதில்லை மாறாக அது வழங்குவது அலைநீளத்தின் செயல்பாடாகும் இதன் அளவு 1522 முதல் 1600 வரை இருக்கும் ஆதாய செயல்பாடு இதுபோன்றது என்பதைக் பார்ப்போம் நிலைமை சற்று அதிக வசனமாக மாறுகிறது எனவே இங்கே இது உண்மையில் நீண்ட பக்கத்திற்கு சற்று சென்றிருக்க வேண்டும் எப்படியிருந்தாலும் நான் உண்மையில் சரியான வளைவு இங்கே வரையவில்லை இதை வைத்துக் கொள்ளுங்கள் பொதுவாக என்ன நடக்கும் வளைவு உண்மையில் மாறத் தொடங்கும் வெளிக்கொணரும் சக்தி அதிகரிக்கத் தொடங்குகிறது எனவே ஆதாயம் என்பது அலைநீளத்தின் செயல்பாடு மட்டுமல்ல வெளிக்கொணரும் சக்தி செயல்பாடாகவும் மாறும் எனவே இந்த பிரச்சனையின் காரணமாக வெவ்வேறு அலை நீளங்கள் ஆதாயம் சரியாகவே இருக்கும் மேலும் ஒளிமி உருவாக்க இந்த பெருக்கியை நீங்கள் வைக்க வேண்டும் என்றால் வெளியே வரும் ஒளிமி அதிர்வெண் நீங்கள் கட்டுப்படுத்தவில்லை என்றால் இந்த குறிப்பிட்ட அலைநீளம் ஒளிமி நிகழ்கிறது எனவே நீங்கள் ஒரு எர்பியம் டோப்ட் இழை ஐ பயன்படுத்தி ஒரு லாக் ஒளிமி ஐ உருவாக்கச் சென்றால் அது 1550 முதல் 1560 வரை ஆன இந்த குறிப்பிட்ட விண்டோவில் இருக்கும் என்பதை நீங்கள் காணப் போகிறீர்கள் இந்த ஆதாயம் ஆனது தட்டையாக ஆக இல்லாதது ஒரு முக்கியமான பிரச்சினை ஆகும் மற்றும் அதற்கான தீர்வுகளும் உள்ளன இதில் ஒரு தீர்வு ஆனதுசிலிக்கான் இழையை வேறு இழை ஆக மாற்றுவது இது புளோரைட் இழையை போல இருக்கும் இதனுடன் வேறு தீர்வுகளும் உள்ளன ஆனால் இவை பரவலாக பயன்படுத்தப்படவில்லை ஒளியியல் சாதனங்களின் கலந்துரையாடலை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நீண்ட கால ஒட்டுதல் எனப்படும் தொப்பியை பயன்படுத்தலாம் இந்த நீண்ட கால ஒட்டுதல் என்பது ஒரு மைய பாகம் மற்றும் உறைப்பூச்சு முறைகளை உண்மையில் இணைக்கும் சாதனமாகும் நாம் நீண்ட கால ஒட்டுதல் ஐ பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன அல்லது குறைந்த பட்சம் நாம் ஏன் நீண்ட கால ஒட்டுதலை பயன்படுத்துகிறோம் என்று குறிப்பிடுகிறேன் எர்பியம் டோப் செய்யப்பட்ட இழைக்கான ஆதாய சமன்பாடு என்பது ஒரு நீண்ட கால ஒட்டுதல் மூலம் உருவாக்க முடியும் அதன் நிறமாலையை அனுப்புதல் Tλ ஆக இருக்கிறது எர்பியம் டோப் செய்யப்பட்ட இழையின் வழியில் இருந்துவரும் Gλ மற்றும் நீண்ட கால ஒட்டுதல்யில் இருந்து வரும் Tλ இணைந்து சீராக இருக்க முடியும் எனில் எர்பியம் டோப் செய்யப்பட்ட இழையின் ஆதாயம் ஆனது ஆதாயம் தட்டையானது அல்ல பின்னர் இது ஒரு குறிப்பிட்ட நிறமாலையை அனுப்புதல் ஆகவும் இருக்கும் ஒரு தலைகீழான வகை மூலம் நிறமாலை உடன் கூடிய ஒரு நீண்ட கால ஒட்டுதலை நீங்கள் உருவாக்க முடியும் அவற்றின் தயாரிப்புகள் உண்மையில் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ தட்டையான நிறமாலையாகஉருவாகும் இது தட்டையான ஆதாயம் நிறமாலை ஆகும் ஆதாயம் அடிப்படையில் உள்ள ஒட்டுமொத்த ஆதாயம் G ஒட்டுமொத்தமாக இந்த குறிப்பிட்ட விஷயத்திற்கு 1 சமமாகவோ அல்லது குறைவாகவோ இருப்பது ஒரு நீண்ட கால ஒட்டுதலின் பெரிய பயன் ஆகும் வணிக எர்பியம் டோப் செய்யப்பட்ட இழைபெருக்கிகள் இந்த அலைநீளத்தில் இயங்குகின்றன உண்மையில் அதனுடன் ஒருங்கிணைந்த LPG உடன் வாருங்கள் எனவே உங்களிடம் ஒரு இழை உள்ளது பின்னர் உங்களுடம் ஒரு LPG ம் உள்ளது பின்னர் இழைக்குள் செல்வதற்கு கூடுதல் கூறுகள் உள்ளது நீங்கள் ஒரு வணிக எர்பியம் டோப் செய்யப்பட்ட இழை பெருக்கிகளைப் பார்த்தால் உண்மையில் உங்களுக்கு தேவைப்படும் ஒரு வெளிக்கொணரும் இணையியை நீங்கள் பார்க்கீர்கள் உங்களுக்கு தேவைப்படும் ஒரு பொதுவாக பயன்படுத்தப்படும் குழாயின் அலைநீளம் 980 nm ஆகும் உங்களிடம் இழைக்குள் செல்லமுடிகின்ற 1550 nm ல் வரும் ஒரு சமிக்ஞை உள்ளது இது உங்கள் எர்பியம் டோப் செய்யப்பட்ட இழை ஆகும் ஆனால் முழு குழாய் பயன்படுத்தப்படாமல் குழாயின் சில பகுதிகளே உங்களுக்குக் கிடைக்கக்கூடும் இதனால் மீதமுள்ளகுழாய் நிலை உருவாக்குகிறது இதற்குப் பிறகு நீங்கள் சாதாரணமாக தனிமைப்படுத்தலில் வைக்கிறீர்கள் நீங்கள் ஒரு சமநிலையை உருவாக்க விரும்பினால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட புள்ளிவரை நீண்ட கால ஒட்டுதலில் வைக்க வேண்டும் நீங்கள் முழு விஷயத்தையும் சமசீராக மாற்றுவதற்கு இன்னும் ஒரு எர்பியம் டோப் செய்யப்பட்ட இழையை வைக்கிறீர்கள் ஆனால் இதன் அடிப்படையில் உள்ள வணிக எர்பியம் டோப் செய்யப்பட்ட இழை பெருக்கிகள்யை பரந்த அலைபாட்டை பயன்பாட்டிற்கான நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் ஆதாயம் பொறுத்து இரண்டு விஷயங்கள் உள்ளன உள்ளீடு இருக்கும் வெளியீட்டு சக்தி ஆதாயத்தை அதிகரிக்கிறது என்பதை ஏற்கனவே கண்டோம் இருப்பினும் வெளியீட்டு சக்தியை அதிகரிப்பதைத் தொடர முடியும் அதனால் ஆதாயம் துரதிர்ஷ்டவசமாக அதிகரித்துக்கொண்டே செல்கிறது காரணம் ஏனென்றால் அதிக எண்ணிக்கையிலான பம்ப் ஃபோட்டான்கள் வருவதால் இந்த சமிக்ஞைகள் உற்சாகமடைகின்றன இருப்பினும் அவை மீண்டும் குறையத் தொடங்கும் எனவே நீங்கள் அதிக அளவு வெளிக்கொணரும் சக்தியை வைக்கத் தொடங்கும் போது உண்மையில் ஒரு செறிவூட்டல் நிகழ்கிறது இதனுடன் நீங்கள் உண்மையில் ஒரு சமிக்ஞையை வைக்கும் போது இந்த செறிவூட்டல் இன்னும் தெளிவாகிறது ஆரம்பத்தில் சமிக்ஞை ஆதாயத்தை அதிகரிக்கத் தொடங்குகிறது பின்னர் ஆதாயம் ஆனது நிறைவு ஆகிறது ஆதாயம் அடிப்படையில் அதிகரிக்கும் உள்ளீட்டு சக்தி உடன் சேச்ரேஷன் ஆகிறது ஆரம்பத்தில் உள்ளீட்டு சக்தி இங்கே இருக்கும்போது பின்னர் நீங்கள் ஒரு தலைகீழான உருக்கள் உருவாக்கியுள்ளீர்கள் பின்னர் உள்ளீடு ஃபோட்டான்கள் மற்றும் சமிக்ஞை ஃபோட்டான்கள் ஒரு பெரிய தலைகீழான உருக்கள் இருப்பதைக் காணவும் பின்னர் உமிழ்வு செயல்முறையைத் தூண்டவும் வாய்ப்பு உள்ளது இருப்பினும் அதிக எண்ணிக்கையிலான ஃபோட்டான்கள் தலைகீழான உருக்கலின் மாற்றத்தை விரைவாகக் குறைக்கத் தொடங்குகிறது இவை மாறும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அது நேரத்துடன் மாறுபடுகிறது எனவே அதிக எண்ணிக்கையிலான ஒளியியல் ஃபோட்டான்கள் வருவது தலைகீழான உருக்களை குறைக்கத் தொடங்கும் மற்றும் ஆதாயம் என்பது தலைகீழான உருக்கள் எவ்வளவு இருக்கிறது என்பதற்கான ஒரு செயல்பாடாகும் அல்லது அந்த தலைகீழான உருக்கள் உருவாக்கப்படுவதையும் அவை குறைவதால் ஆதாயமும் குறையத் தொடங்குகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் கூடுதலாக ஆதாயமும் உண்மையில் குறைகிறது மற்றும் குறையத் தொடங்குகிறது என்பது ஒரு குறிப்பிட்ட உகந்த மதிப்பு ஆனது இழையின் ஒரு குறிப்பிட்ட உகந்த நீளத்திற்கு எட்டுகிறது எனவே நீங்கள் எர்பியம் டோப் செய்யப்பட்ட இழையின் நீளத்தை அதிகரிக்கத் தொடங்கினால் ஆதாயமும் ஆரம்பத்தில் அதிகரிக்கத் தொடங்குகிறது ஒரு குறிப்பிட்ட உகந்த நீளத்தின் மதிப்புக்குப் பிறகு ஆதாயமும் மீண்டும் குறையத் தொடங்குகிறது எனவே வெளிக்கொணரும் சக்தி குறைவதால் போதுமான தலைகீழான உருக்கள் இல்லை அதாவது நீங்கள் ஒரு வணிக எர்பியம் டோப் செய்யப்பட்ட இழை பெருக்கிகள் உருவாக்கும்போது அல்லது எர்பியம் டோப் செய்யப்பட்ட இழையை எந்த நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தும் போது ஆதாயம் ஆனது உண்மையில் உகந்த நீளத்துடன் குறையத் தொடங்குகிறது உகந்த நீளத்தில் இழை பெருக்கியின்அதிகபட்ச ஆதாயம் இதுவாகும் ஆகவே இவை ஒளியியல் தொடர்பில் உள்ள எர்பியம் டாக் இழை பெருக்கிகளை பற்றிய சில புள்ளிகள் ஆகும் சமீபத்தில் ராமன் பெருக்கி எனப்படும் மற்றொரு அடிப்படை பெருக்கியைப் பயன்படுத்தத் தொடங்கினோம் ஒரு ராமன் பெருக்கியின் அடிப்படை யோசனை மிகவும் எளிதானது நான் சில அலைநீளத்தின் ஃபோட்டானை எடுத்துக்கொள்கிறேன் λ p ராமன் விளைவை உருவாக்கும் திறன் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்கும் ஊடகம் இந்த உள்ளீடு ஃபோட்டான் அலைநீளத்தில் மற்றொரு ஃபோட்டானை உருவாக்குகிறது இதில் குறிப்பிட்ட அலைநீளம் அதிகமாக உள்ளது எனவே இது ஸ்டோக்ஸ் மாற்று ஃபோட்டான் என அழைக்கப்படுகிறது ஒளியியல் இழைகளில் λp 1460 முதல் 1480 nm வரை இருக்கும்போது அதன் விளைவைக் காணலாம் அதனுடன் தொடர்புடைய ஸ்டோக்ஸ் மாற்று ஃபோட்டான்னை மாற்றியமைத்த பெருக்கப்பட்ட பதிப்பானது உண்மையில் 1550 அல்லது 1560 முதல் 1570 nm வரை உள்ளது ஏறக்குறைய 100 nm வேறுபாடு உள்ளது எனவே உங்களிடம் குறுகிய வெளிக்கொணரும் சக்தி உள்ளது பின்னர் அது ஒரு பெரிய அலைநீளம் அல்லது நீண்ட அலைநீளத்தில் இருக்கும் ஸ்டோக்ஸ் அலைக்குவழிவகுக்கும் நீங்கள் எர்பியம் டாக் இழை பெருக்கியை ஒரு இடைவெளியில் வைப்பதற்கு முன்பு இது உண்மையில் நமக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் எர்பியம் டோப் செய்யப்பட்ட இழை பெருக்கிகளை சரி செய்வதற்கு முன்பு 1416nm பம்ப் செய்ய முடியும் பம்பை நீங்கள் உண்மையில் எடுத்துக்கொள்ளலாம் பின்னர் இந்த பம்பை இணைக்கவும் இது ஒரு பம்பாக செயல்படும் என்று இழை அறிவிப்பு இந்த பக்கத்திலிருந்து வரும் சமிக்ஞைவுடன் தொடர்பு கொள்ளத் தொடங்குகிறது எனவே உங்கள் சமிக்ஞை எங்கிருந்து வருகிறது ஆனால் இந்த சமிக்ஞைகள் ஆனது பம்ப் உடன் இணையத் தொடங்குகையில் பம்ப் பின்தங்கிய நிலையில் பரவி சமிக்ஞை ஐ பெருக்க செய்யத் தொடங்குகிறது எனவே நீங்கள் உண்மையில் ஒரு குறிப்பிட்ட பெருக்கப்பட்ட சமிக்ஞையை வைத்திருக்கிறீர்கள் EDFA ஐப் பொறுத்தவரை அதை மேலும் பெருக்கம் செய்ய முடியும் ஆனால் இங்குள்ள நன்மை என்னவென்றால் EDFA ஐக் குறைக்க முடியும் EDFA க்குத் தேவையான ஆதாயத்தை குறைக்க முடியும் மேலும் பம்ப் ஐ தொலைவிலிருந்து சரியாகப் பயன்படுத்த முடியுமா எனவே இந்த ராமன் பெருக்கி உண்மையில் ஒரு விநியோகிக்கப்பட்ட பெருக்கி ஆகும் நாம் சொல்வது போல் இது கட்டப்பட்ட பெருக்கி என்றும் அழைக்கப்படுகிறது ஏனென்றால் நீங்கள் இதை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் வைக்க வேண்டும் பின்னர் இடைவெளி நீளத்துடன் ஒப்பிடும்போது இந்த எர்பியம் டோப் இழை நீளம் பொதுவாக 20 முதல் 40 மீட்டர் வரை இருக்கும் இது ராமன் பெருக்கியுடன் ஒப்பிடும்போது அதன் நீளம் பொதுவாக கிலோ மீட்டர் அடர்த்தியாக இருக்கும் ராமன் பெருக்கி பொதுவாக எர்பியம் டோப் பெருக்கியுடன் இணைக்கப்படுகிறது ஏனெனில் ராமன் ஒளியியல் பெருக்கம் நோக்கங்களுக்காகப் பயன்படுத்தப்படுவதில்லை அதற்கான காரணம் பம்ப் பவர் அதிகரிக்கும் போது ரேலே ஸ்கேட்டரிங் எனப்படும் பேக் ஸ்கேட்டரிங் பவர் இருக்கிறது எனவே இந்த ரேலே ஸ்கேட்டரிங் நான் உண்மையில் பயன்படுத்தக்கூடிய பம்ப் பவர் யைக் கட்டுப்படுத்துகிறது ராமன் பெருக்க செயல்முறைக்கு நான் பயன்படுத்தக்கூடிய அதிகபட்ச பம்ப் பவர் என்ன இது தவிர பம்ப் பவர்யின் எந்த ஏற்ற இறக்கமும் சமிக்ஞையில் உடனடியாக உணரப்படுகிறது ஏனெனில் ராமன் விளைவு மிக வேகமாக பதில் ஆகும் இந்த பதில் காலம் ஆனது மில்லி வினாடிகளில் இருந்தாலும் ராமனுக்கு இது மிக குறைந்த வினாடிகள் ஆகும் அதேசமயம் எர்பியம் இழை பெருக்கிக்கு இது மில்லி வினாடிகளில் உள்ளது எனவே பம்ப் சக்தியின் எந்த ஏற்ற இறக்கங்களும் பொதுவாக மாற்றப்படுவதில்லை மற்றும் எர்பியம் டோப் செய்யப்பட்ட இழை பெருக்கியில் சில சிக்கல்களை உருவாக்குகின்றன இது ராமன் பெருக்கியைப் பற்றியது இது புதிய தொழில்நுட்பங்களில் ஒன்றாகும் இது பொதுவாக எல் மைக்ரோ அலைப்பட்டை வேலை செய்கிறது இதன் நீண்ட அலைநீள மைக்ரோ அலைப்பட்டை ஆனது 1600 மற்றும் அதற்கு அப்பாலும் உள்ளது இதனுடன் கூடுதலாக குறைக்கடத்தி ஒளியியல் பெருக்கில் உள்ள இரண்டு குறைபாடுகளை நான் குறிப்பிடுவேன் அதை தவிர நான் குறைக்கடத்தி பெருக்கி ஐ விரிவாக எடுக்கப் போவதில்லை துருவப்படுத்தல் சார்பு உள்ள அந்த ஆதாயம் குறைக்கடத்தி ஒளியியல் பெருக்கிகளின் அலைநீளகளுக்கு இடையில் உள்ள மிக அதிக அளவு குறுக்கிடு கொண்டுள்ளன இருப்பினும் இந்த உயர் குறுக்கிடு உண்மையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது நீங்கள் இதை உண்மையில் ஒரு அலைநீள மாற்றியாக அதாவது ஒரு அலைநீளதிலிருந்து மற்றொரு அலைநீளத்திற்கு மாற்ற பயன்படுத்தலாம் இந்த நாட்களில் SOA அடிப்படையிலான ஒளியியல் தர்க்க மாற்றிகள் அல்லது தலைப்பு அங்கீகாரம் வகையான அலகுகள் செயல்படுத்தப்படுவதை நீங்கள் அறிவீர்கள் இவை அனைத்தும் குறைக்கடத்தி ஒளியியல் பெருக்கியின் விரைவான பதில் நேரம் காரணமாக சாத்தியமாகும் எர்பியம் டோப் செய்யப்பட்ட இழைகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பெரிய அலைபாட்டை நீளம் உடைய SOA க்கள் 1300 முதல் 1600 nm வரை சமிக்ஞையை பெருக்க முடியும் அடிப்படையில் அவைகள் இந்த முழு பகுதிலும் வெளிச்சத்திற்கு வெளிப்படையான குறைக்கடத்தி பொருளைப் பயன்படுத்துகின்றன இவை முற்றிலும் ஆன ஃப்ரோட் பேண்ட் ஆகும் அவை துருவமுனைப்பு சார்ந்து இருப்பது தான் பிரச்சினை மேலும் அவை அதிக அளவு குறுக்கிடுயை கொண்டுள்ளன எனவே அவை பரவலாக எர்பியம் டோப் செய்யப்பட்ட இழை மின் திறன் பெருக்கியில் தொடர்பு பெருக்கம் நோக்கங்களுக்காகப் பயன்படுத்தப்படுவதில்லை ஆனால் அவை ஒளியியல் சமிக்ஞை செயலாக்கம் பரவலாகப் பயன்படுத்தப்படுகின்றன பல ஒளியியல் சமிக்ஞை செயலாக்கம் கூறுகள் உண்மையில் ஒரு குறைக்கடத்தி ஒளியியல் பெருக்கியைப் பயன்படுத்துகின்றன கட்டுமான SOA என்பது இரட்டை மற்ற கட்டமைப்பு ஒளிமி இருமுனையை மிகவும் ஒத்திருக்கிறது பம்ப் ஆனது மின்னோட்டலிருந்து வந்தது மற்றும் பம்ப் என்பது குறுக்கு திசை ஆகும் உண்மையில் குறைக்கடத்தி ஒளியியல் பெருக்கிகளில் உள்ள ஒளிமி ஆகும் அடுத்த தொகுதியில் ஒளியியல் பெருக்கியுடன் தொடர்புடைய சத்தம் செயல்முறைகள்களைப் பற்றி விவாதிப்போம் பின்னர் எர்பியம் டோப் செய்யப்பட்ட இழை பெருக்கி போன்ற ஒளியியல் பெருக்கி சமிக்ஞைக்கு வழங்கும் அல்லது ஒளியியல் தொடர்பு அமைப்புகளின் செயல்திறன் வழங்கும் முன்னேற்றத்தைப் பற்றி பேசுவோம்